நாம் இதுவரை லீனியர் அல்ஜீப்ரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் ஆப்டிமைஷேசன் ஆகியவற்றின் அடிப்படையில் டேட்டா சயின்ஸை புரிந்துகொள்ளத் தேவையான அடிப்படைகளைப் பார்த்துள்ளோம் இந்த விரிவுரைகளின் தொடர்களில் டேட்டா சயின்ஸை அறிமுகப்படுத்தி டேட்டா சயின்ஸில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு டெக்னிக்களை விவரித்து இறுதியாக டேட்டா சயின்ஸை பயன்படுத்துவதற்கான ஒரு நடைமுறை தொழில்துறை எடுத்துக்காட்டுடன் முடிக்க உள்ளோம் டெக்னிக்களை நாங்கள் அறிமுகப்படுத்தும்போது டேட்டா சயின்ஸ் பிரச்சனைகளில் டெக்னிக் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை விளக்குவதற்கு சிறிய எடுத்துக்காட்டுகளையும் பயன்படுத்துவோம் இந்த பாடநெறியின் முடிவில் பங்கேற்பாளர்கள் பயிற்சி பெற ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும் டேட்டா சயின்ஸ் அறிமுகம் குறித்த முதல் விரிவுரை இதுவாகும் நாம் டெக்னிக்ளுக்குள் செல்வதற்கு முன் டேட்டா சயின்ஸை புரிந்து கொள்வதற்கான சில சுவாரஸ்யமான வழிகளையும் மேலும் ஒரு பரந்த சூழலில் இந்த டெக்னிக்கள் என்ன செய்கின்றன என்பதையும் டேட்டா சயின்ஸ் பிரச்சனைகளைப் பற்றி ஒருவர் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதையும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் டேட்டா சயின்ஸ் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வேறுபட்ட வழிமுறைகளாக இந்த டெக்னிக்களை கற்பிக்க முடியும் எவ்வாறாயினும் இந்த டெக்னிக்களை உண்மையான பிரச்சனைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் கற்றுக்கொள்வதே முக்கியமான விஷயம் இதை நாம் ப்ராப்ளம் பார்மெஷன் என்று அழைக்கிறோம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால் பங்கேற்பாளர்களை ஒரு டேட்டா சயின்ஸ் பிரச்சனையை தீர்க்கும் பிரேம்ஓர்க்ற்கு அறிமுகப்படுத்துவதாகும் அது குறித்த மிகச் சிறிய விரிவுரை பொது டேட்டா சயின்ஸ் பிரச்சனைகளைப் பற்றி ஒருவர் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்குத் தெரிந்த ஒரு சரியாக வரையறுக்கப்படாத பிரச்சனையை இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் டெக்னிக்களைப் பயன்படுத்தி எவ்வாறு மாற்றுவது என்பதையும் பற்றிய பார்வையை உங்களுக்குத் தருகிறது எனவே டேட்டா சயின்ஸ்க்கான எந்தவொரு பாடத்திட்டத்தையும் அல்லது டேட்டா சயின்ஸை பற்றி பேசும் எந்தவொரு வலைத்தளத்தையும் அல்லது டேட்டா சயின்ஸை பற்றி பேசும் பல புத்தகங்களையும் பார்க்கும்போது மக்கள் பொதுவாகக் காணும் டெக்னிக்களின் இந்த லாண்டரி பட்டியலுடன் ஆரம்பிக்கிறேன் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் காணும் டெக்னிக்களை பச்சை வண்ணத்தில் குறியீடு செய்துள்ளேன் மற்ற டெக்னிக்களை நாம் இந்த பாடதிட்டத்தில் கற்பிக்க மாட்டோம் ஆனால் இது மிகவும் மேம்பட்ட பாடதிட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவே ரெக்ரெஸ்ஸன் அனாலிசிஸ் k நியரெஸ்ட் நெய்பர் k மீன்ஸ் கிளஸ்ட்டரிங் லாஜிஸ்டிக்ஸ் ரெக்ரெஸ்ஸன் ப்ரின்சிபிள் காம்போனென்ட் அனாலிசிஸ் போன்ற டெக்னிக்கள் உள்ளன இவை அனைத்தும் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் காண்பீர்கள் பின்னர் ப்ரெடிட்டீவ் மாடெலிங் கீழ் லாசோ எலாஸ்டிக் நெட் போன்றவற்றை நீங்கள் கற்று கொள்ளலாம் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் சப்போர்ட் வெக்டார் மெஷின் டெஸிஸன் ட்ரீஸ் மற்றும் ரேண்டம் பாரெஸ்ட் குவாட்ரடிக் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் ஹேராற்சிகள் கிளஸ்ட்டரிங் மற்றும் டீப் நெட்வொர்க்ஸ் போன்ற பல டெக்னிக்கள் உள்ளன எனவே டேட்டா சயின்ஸை பற்றிய பொதுவான கருத்தைப் பெற இந்த டெக்னிக்களின் தொகுப்புகள் அனைத்தும் டேட்டா சயின்ஸ் பிரச்சனையை தீர்க்குமானால் என்ன வகையான பிரச்சனைகள் உண்மையில் தீர்க்கப்படுகின்றன என்பதை அறிய வேண்டும் பிரச்சனை வகைகளைப் புரிந்து கொண்டவுடன் நாம் தீர்க்க முயற்சிக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பல டெக்னிக்கள் தேவையா என்ற கேள்வி எழும் எனவே இது ஒருவர் பதிலளிக்க ஆர்வமாக இருக்கும் பொதுவான கேள்விகளாக இருக்கலாம் நான் உங்களுக்கு எனது பார்வையில் தீர்க்கப்படக்கூடிய பலவகையான பிரச்சினைகள் என்ன என்ன என்றும் மற்றும் இந்த வகையான பிரச்சனைகளை தீர்க்க ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்பது பற்றியும் கூற போகிறேன் இது இன்ஜினியர்களுக்கான டேட்டா சயின்ஸ்க்கான முதல் பாடநெறி என்பதால் இன்ஜினியர்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும் பல முக்கிய வகை பிரச்சனைகளை நாங்கள் விளக்க போகிறோம் மற்ற வகையான பிரச்சினைகள் இங்கு இல்லை எனவோ அல்லது அவை சுவாரஸ்யமானவை அல்ல எனவோ சொல்ல முடியாது இந்த பாடத்திட்டத்தின் விரிவுரை வெவ்வேறு பகுதிகளில் செல்லும்போது இந்த கண்ணோட்டத்தை நாம் பின்னணியில் வைத்திருப்போம் இது தவிர டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உருவாக்கும் அடிப்படையில் டேட்டா சயின்ஸ் டெக்னிக்களில் சிக்கலான முறையில் உட்பொதிக்கப்பட்டுள்ளன மேலும் அவை மெஷின் லேர்னிங் இயந்திர கற்றல் டெக்னிகளின் பண்புகளை வகைப்படுத்துகின்றன எனவே அடிப்படையில் டேட்டா சயின்ஸில் நாம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளில் 2 வகை முக்கியமான பிரச்சினைகள் உள்ளன என்று கூறலாம் நான் அவற்றை கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் மற்றும் பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளம்ஸ் என்று அழைக்கப் போகிறேன் இப்போது கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எதற்கு தொடர்புடையது என்று பார்ப்போம் இந்த வகையான கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்களில் பொதுவாக டேட்டா லேபிள் செய்யப்பட்டிருக்கும் லேபிள் என்றால் என்ன என்பதை நான் இப்போது விளக்குவேன் புதிய டேட்டாவை பெறும்போதெல்லாம் அந்த டேட்டாவுக்கு ஒரு லேபிளை ஒதுக்க வேண்டும் எனவே இந்த வகை பிரச்சினைகளின் பொதுவான எடுத்துக்காட்டு பைனரி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது இது பல அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக 2 அப்ளிகேஷன்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த வகை பிரச்சனைகளில் உங்களிடம் டேட்டா இருக்கும் அந்த டேட்டாவை x என்று வைத்துக்கொள்வோம் இந்த டேட்டா பல அட்ரிபியூட்களை கொண்டிருக்கலாம் இது x1 x2 முதல் xn வரை இருக்கும் என்று சொல்லலாம் இது லீனியர் அல்ஜீப்ராவில் நாம் கண்ட ஒன்றாகும் பைனரி கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம்களில் உங்களிடம் டேட்டாகளின் குரூப் உள்ளது அதற்கு நாம் லேபிள் அசைன் செய்ய வேண்டும் அதற்கு லேபிள் C1 என்று வைத்துக் கொள்வோம் நான் ஏன் C என்று பயன்படுத்துகிறேன் என்பதை விளக்குகிறேன் C என்பது இந்த டேட்டா எந்த கிளாசை சேர்ந்தது என்பதைக் குறிக்கிறது பின்னர் அதே அட்ரிபியூட்களை கொண்ட மற்றொரு டேட்டா பிளாக்கிற்கு C2 என லேபிள் செய்யப்பட்டுள்ளது எனவே இப்போது டேட்டா சயின்ஸ் பிரச்சனை என்பது பின்வருமாறு உள்ளது நான் உங்களுக்கு ஒரு புதிய டேட்டா பாயிண்ட்டை கொடுத்தால் அதாவது x1 x2 xn வரை என்று சொல்லலாம் நம் அல்காரிதம் அதை கிளாசிஃபை செய்ய வேண்டும் இந்த பாயிண்ட் கிளாஸ் 1 அல்லது கிளாஸ் 2 விலிருந்து வந்திருக்கலாம் ஆகவே கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம் என்பது இந்த டேட்டா கிளாஸ் 1 அல்லது கிளாஸ் 2 விலிருந்து வந்திருக்கக்கூடிய லைக்லிஹுட் என்ன என்பதன் அடிப்படையில் இந்த புதிய டேட்டாவுக்கு ஒரு லேபிளை ஒதுக்குவதாகும் இப்போது இந்த டேட்டா கிளாஸ் 1 விலிருந்து வருவதற்கு லைக்லிஹுட் 0 9 ஆகவும் கிளாஸ் 2 விலிருந்து வருவதற்கு லைக்லிஹுட் 0 1 ஆகவும் இருப்பதாக அசைன் செய்தால் இந்த டேட்டா பாயிண்ட் கிளாஸ் 1 க்கு சொந்தமானதாக இருக்கும் என்று தீர்ப்பாகும் இப்போது இது ஒரு ரியல் பிரச்சனையில் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே நான் உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளைத் தருவேன் ஒரு உதாரணம் இப்போதெல்லாம் மக்கள் பேசும் ஒரு விஷயமான பிராட் டிடெக்ட்ஸன் என்று அழைக்கப்படுகிறது எனவே பிராட் டிடெக்ட்ஸனில் ஒரு குறிப்பிட்ட கேஸை எடுத்துக்கொள்வோம் நான் எப்பொழுது சென்றாலும் கிரெடிட் கார்டைப் பயன்படுத்தி எதையாவது வாங்குகிறோம் பின்னர் கிரெடிட் கார்டுக்கு உரிய பணம் வசூலிக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு ட்ரான்ஸ்சாங்க்ஷன் போதும் ட்ரான்ஸ்சாங்க்ஷன் செய்யப்பட்ட நாள் மற்றும் நேரம் ட்ரான்ஸ்சாங்க்ஷன் செய்த இடம் ட்ரான்ஸ்சாங்க்ஷன் மூலம் நீங்கள் வாங்கிய ப்ராடக்ட்டின் வகை போன்ற சில கேரக்டெரிஸ்டிக்ஸ் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது எனவே இது போன்ற பல அட்ரிபியூட்களை நீங்கள் சிந்திக்கலாம் ஒவ்வொரு ட்ரான்ஸ்சாங்க்ஷன்யையும் வகைப்படுத்த கூடிய அட்ரிபியூட்கள் அவை என்று சொல்லலாம் இப்பொழுது மனிதர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் ட்ரான்ஸ்சாங்க்ஷன்கள் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது உங்களிடம் இது போன்ற சில ட்ரான்ஸ்சாங்க்ஷன்கள் உள்ளன இவற்றில் இவை உண்மையில் பிராடுலண்ட் ட்ரான்ஸ்சாங்க்ஷன்கள் இன்று கண்டுபிடித்துள்ளோம் இந்த ட்ரான்ஸ்சாங்க்ஷன்கள் சட்டபூர்வமானவை அல்ல அல்லது அந்த கிரெடிட் கார்டுக்கு சொந்தமான நபரால் ட்ரான்ஸ்சாங்க்ஷன் செய்யப்படவில்லை கிரெடிட் கார்டு மற்றும் இவை சட்டபூர்வமான ட்ரான்ஸ்சாங்க்ஷன்கள் ஆகும் எனவே இது சரியில்லை என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு ட்ரான்ஸ்சாங்க்ஷன்யையும் ஆராய்வதன் அடிப்படையில் நீங்கள் லேபிளிடும் போது உண்மையில் அந்த ட்ரான்ஸ்சாங்க்ஷன் சட்டப்பூர்வமானது அல்ல என்பதை நீங்கள் கண்டறிந்தால் அதை சட்டவிரோத ட்ரான்ஸ்சாங்க்ஷன் என்ற லேபிளில் வகை படுத்துவீர்கள் இப்போது நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் பயன்படுத்தினால் அதாவது பைனரி கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் இயன்றதை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்சாங்க்ஷன் சரியானதா அல்லது பிராடுலண்ட் ஆனதா என்பதற்கான லைக்லிஹுட்டை எளிதில் கணக்கிடக்கூடிய அட்ரிபியூட்கள் அல்லது எளிதில் கண்காணிக்கக்கூடிய அட்ரிபியூட்கள் அல்லது அளவிடக்கூடிய அட்ரிபியூட்களின் அடிப்படையில் கொடுக்க முடியும் பின்னர் ஒரு புதிய ட்ரான்ஸ்சாங்க்ஷன் நடைபெறும் போதெல்லாம் நீங்கள் இதை இந்த கிளாஸிபையரின் மூலம் பின்னர் இந்த ட்ரான்ஸ்சாங்க்ஷன் பிராடுலண்ட் ஆக இருப்பதற்கான லைக்லிஹுட்டை கண்டுபிடிக்கலாம் பிராடுலண்ட் ட்ரான்ஸ்சாங்க்ஷன் செய்வதற்கான மிக அதிக லைக்லிஹுட் உள்ள சந்தர்ப்பங்களில் கம்பெனி அந்த கார்டுக்கு சொந்தமான நபரை அழைத்து உங்கள் கிரெடிட் கார்டு இந்திந்த இடத்தில் இன்னின்ன பொருட்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டதைக் கண்டோம் என்று சொல்லலாம் பிறகு நீங்கள் தான் உண்மையில் இந்த ட்ரான்ஸ்சாங்க்ஷனை செய்திருக்கிறீர்களா என்று கேட்கலாம் அப்போது நீங்கள் விடுமுறைக்கு தொலைதூர இடத்திற்குச் சென்று இந்த ட்ரான்ஸ்சாங்க்ஷனை செய்திருந்தால் நான் விடுமுறைக்கு இந்த இடத்திற்கு வந்து விட்டேன் நான்தான் அந்த ட்ரான்ஸ்சாங்க்ஷனை செய்தேன் என்று அவர்களிடம் சொல்லுவீர்கள் எனவே இது சரியான ட்ரான்ஸ்சாங்க்ஷன் என்றாகும் இல்லையென்றால் நீங்கள் அதைக் பிராடுலண்ட் ட்ரான்ஸ்சாங்க்ஷன் கண்டுபிடித்து அதற்கான கட்டணத்தை நிறுத்தலாம் எனவே நிஜ வாழ்க்கையில் பைனரி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் இப்போது இந்த டேட்டாவை பற்றி நாம் பேசியபோது பைனரி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் பற்றி பேசினோம் அதில் நாம் வெறும் 2 கிளாஸ்கள் x1 மற்றும் x2 பற்றி மட்டுமே பேசினோம் ஆனால் உண்மையில் பல கிளாஸ்கள் இருக்கும் விதமாக ப்ராப்ளம்கள் இருக்கலாம் ஒரு நல்ல இன்ஜினியரிங் எடுத்துக்காட்டு எதுவென்றால் பால்ட் டயாக்னோசிஸ் மற்றும் அல்லது பெயிலியர்ஸ் ப்ரெடிக்ஷன் ஆகும் உங்களிடம் உள்ள இடத்தில் சில குறிப்பிட்ட எக்யூப்மென்ட்கள் ஒரு பம்ப் அல்லது ஒரு கம்ப்ரெஸ்ஸர் அல்லது டிஸ்டிலேஷன் காலம்ன் இருக்கலாம் என்று வைத்து கொள்வோம் எக்யூப்மென்ட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் செயல்திறனை பல விதமான அட்ரிபியூட்கள் கேரக்டெரைஸ் செய்கிறது அவைகள் அது எவ்வளவு பவரை ஈர்க்கிறது அது பெர்ப்பாமன்ஸ் எவ்வளவு அளிக்கிறது வைப்ரேஷன் இருக்கிறதா நாய்ஸ் இருக்கிறதா டெம்ப்ரேச்சர் என்ன மற்றும் பல ஆகும் எனவே இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் டேட்டா xஐ வைத்திருக்கலாம் அது ஒரு பம்ப்பை கேரக்டெரைஸ் செய்ய பயன்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம் பம்ப் வகைப்படுத்தப்படுகிறது என்றால் பம்ப்பின் ஆபரேஷனும் x1 முதல் xn வரை உள்ள அட்ரிபியூட்களால் கேரக்டெரைஸ் செய்யபடுகின்றது நீங்கள் பல பல ஆண்டுகளாக பம்ப்புகளை இயக்கி வந்த ஹிஸ்டரி இருந்தால் அந்த ஹிஸ்டரி டேட்டா மற்றும் லெகசி டேட்டா உங்களிடம் இருக்கும் பின்னர் இந்த வேறியபிள்கள் இந்த ப்ளாக்கில் உள்ள வேல்யூவை எடுத்துக் கொண்டால் பம்ப்புடன் எல்லாம் நன்றாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நான் இயல்பாக n ஐ எழுதுகிறேன் பின்னர் நீங்கள் ஒரு டேட்டா ப்ளாக்கை வைத்திருக்கலாம் மேலும் அந்த டேட்டா எப்பொழுதெல்லாம் பம்ப்பில் பால்ட் உள்ளதோ அப்போதெல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கலாம் அந்த பால்ட்டை f1 என்று அழைக்கலாம் பின்னர் உங்களிடம் மற்றொரு டேட்டா ப்ளாக் இருக்கலாம் அவை f2 பால்ட்டை காணும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம் இதே போல் மற்றும் பலவற்றைக் டேட்டா ப்ளாக்கில் நீங்கள் பார்த்திருக்கலாம் எனவே இப்போது நாம் f1 மற்றும் f2 ஆகிய 2 பால்ட்களை மட்டும் கருத்தில் கொள்வோம் மேலும் இந்த 2 பெயிலியர் மோட்கள் மட்டுமே பாசிபிள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் பம்ப்பை ஆப்பரேட் செய்ய தொடங்குகிறீர்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த டேட்டாவைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் பின்வரும் கேள்வியைக் கேட்கிறீர்கள் இந்த டேட்டாவின் அடிப்படையில் பம்ப் இயல்பாக ஆப்பரேட் செய்கிறதா அல்லது பம்ப்பின் தற்போதைய நிலைமை பெயிலியர் மோட் 1ல் இருக்க வாய்ப்புள்ளதா அல்லது பெயிலியர் மோட் 2ல் இருக்க வாய்ப்புள்ளதா எனக் கூற முடியுமா எனவே இந்த கேஸில் n f1 மற்றும் f2 ஆகிய 3 கிளாஸ்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது தான் மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மீண்டும் ஒரு புதிய டேட்டா வரும்போது இதை f1 அல்லது f2 என நார்மலாக லேபிளிட விரும்புகிறோம் அது நார்மலாக இருந்தால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் இது f1 ஆக இருந்தால் மேலும் அது மிகவும் கடுமையானதாக இருந்தால் நீங்கள் பம்ப்பை நிறுத்திவிட்டு அதை x என்று குறித்து கொள்ளுங்கள் இது மிகவும் கடுமையானதாக இல்லாவிட்டால் இந்த பம்ப் சில மணி நேரத்தில் பராமரிப்புக்கு வரப்போகிறது என்பதையும் ஆலையின் அடுத்த பணிநிறுத்தத்தில் இந்த பம்பை பராமரிக்க வேண்டும் என்பதையும் பராமரிப்புக்கு தெரியப்படுத்துங்கள் எனவே அவை இன்ஜினியரிங் சூழலில் கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்கள் மிகவும் முக்கியம் என்பதை தெளிவு படுத்துகின்றது எனவே தொடர்ச்சியான விரிவுரைகளை நாம் பார்க்கும்போது பைனரி கிளாசிபிகேஷன் மற்றும் மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன் ஆகிய இரண்டின் எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் சுருக்கமாக டேட்டா சயின்ஸில் நாம் ஆர்வமாக உள்ள ஒரு வகை ப்ராப்ளம் கிளாசிபிகேஷன் ஆகும் மேலும் இந்த 2 படங்களும் கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்களைப் பார்க்கும்போது நாம் எதிர்கொள்ளப் போகும் பல்வேறு வகையான சவால்களைக் காட்டுகின்றன எனவே எந்த ப்ராப்ளம்களில் கிளாஸிபை செய்ய லீனியர் ஈகுவேஷன் நமக்கு டெஸிஸன் பன்ஃஷன் ஆக இருக்கிறதோ அவைகளை நாம் லீனியர் கிளாசிபையபிள் ப்ராப்ளம் என்று அழைக்கிறோம் இங்கே நாம் 2 டைமென்ஷன்களில் காண்பிக்கிறோம் எனவே பைனரி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்களில் இவை அனைத்தும் கிளாஸ் 1 ஆக இருக்கலாம் இவை அனைத்தும் கிளாஸ் 2 ஆக இருக்கலாம் மற்றும் இந்த டேட்டா பாய்ண்டைகளை கிளாசிபை செய்ய ஒரு லயன் வரி அல்லது பிளேன் அல்லது ஹைப்பர் பிளேன் பயன்படுத்தப்படலாம் இப்போது மிகவும் சிக்கலான ப்ராப்ளம் என்னவென்றால் ஹைப்பர் பிளேன் அல்லது ஒரு லயன் நமக்கு கிளாசிஃபை செய்ய போதுமானதாக இருக்காது நான் லீனியர் கிளாசிபிகேஷன் ப்ராப்ளத்தின் ஒரு எடுத்துக்காட்டு இங்கு உள்ளது எனவே இந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் கிளாஸ் 1 க்கு சொந்தமானது என்றும் இந்த டேட்டா கிளாஸ் 2 க்கு சொந்தமானது என்றும் வைத்துக் கொள்வோம் இருப்பினும் நீங்கள் இந்த 2 கிளாஸ்களையும் கிளாசிஃபை செய்ய 2D படத்தில் ஒரு லயனை வரைய முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது மிகவும் கடினமாக இருக்கும் மேலும் இந்த கேஸில் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றும் சொல்லலாம் இருப்பினும் நீங்கள் கிளாசிஃபை செய்ய பயன்படுத்தும் டெஸிஸன் பௌண்டரி பங்க்ஷன் இந்த பார்மில் உள்ளது எனவே இதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள் இது நான் லீனியர் ஆகும் இது லீனியர் ஆகும் பின்னர் ஹாப் ஸ்பேஸின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட கருத்துக்களை மேலும் பரப்பலாம் எனவே இந்த வகை கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்களுக்கு நான் லீனியர் டெஸிஸன் பவுண்டரிகளை உபயோகிக்கலாம் எனவே பாயிண்டுகள் இந்த பக்கமாக இருந்தால் அது கிளாஸ் 1 என்றும் பாயிண்டுகள் மறுபுறம் இருந்தால் வேறு கிளாஸ் என்றும் நீங்கள் சொல்வீர்கள் லீனியர் கேஸ்களுக்கு சமமான நான் லீனியர் டெஸிஸன் பவுண்டரிகளை கண்டுபிடிக்க வேண்டிய யோசனைகளை ஒருவர் கவனமாக கையாள வேண்டும் மற்றும் நீங்கள் லீனியரிலிருந்து முதல் நான் லீனியர் நிலைக்கு நகரும் போது நிறைய கேள்விகள் மனதில் வெளிவரும் இந்த கேள்விகள் உண்மையில் ஒருவர் எந்த வகையான லீனியர் பன்க்ஷனை பயன்படுத்த வேண்டும் என்பதோடு தொடர்புடையதாகும் லீனியர் கிளாசிபையரை பற்றி நாம் பேசும்போது லீனியர் பன்க்ஷனின் பார்ம் மிகவும் எளிதாகவும் நிலையானதாகவும் இருக்கும் நீங்கள் நிச்சயமாக பாராமீட்டர்களை மதிப்பிட ஒரே ஒரு பன்க்ஷனல் பார்ம் மட்டுமே ஆனால் நீங்கள் எந்த பன்க்ஷனல் பார்ம்மை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதைப் பற்றி நாம் உண்மையில் சிந்திக்க வேண்டியதில்லை இருப்பினும் இது ஒரு நான்லீனியர் ப்ராப்ளம்மாக இருந்தால் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு குறிப்பிட்ட வகை டெஸிஸன் பன்ஃஷனை தேர்வு செய்ய வேண்டும் டெஸிஸன் பன்ஃஷனை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் நான்லீனியர் களத்திற்குச் செல்லும் நிமிடத்தில் இன்பைனிட் நம்பரிலான பன்க்ஷனல் பார்ம்கள் நீங்கள் தேர்வு செய்வதற்காக இருக்கும் நமக்கு தேவையான பன்க்ஷனல் பார்மை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது பதிலளிக்க வேண்டிய முக்கியமான கேள்வியாகும் அதுவே கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம்களை பொருத்தவரை உள்ள செயல்பாடாகும் இப்போது டேட்டா சயின்ஸில் ஒருவர் தீர்க்க விரும்பும் வேறு வகை பிராப்ளத்திற்கு செல்லலாம் இதை நான் பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளம் என்று அழைக்கிறேன் மீண்டும் நான் இங்கே பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளம்களை 2 டைமென்ஷன் ஸ்பேஸில் காண்பிக்கிறேன் எனவே என்னிடம் ஒரு அவுட்புட்டும் மற்றும் ஒரு இன்புட்டும் இருக்கும் மீண்டும் ஒரு பொதுவான கேஸில் பல அவுட்புட்கள் மற்றும் பல இன்புட்கள் நம்மிடம் இருக்கும் இதுதான் இங்கே ஒற்றை அவுட்புட் மற்றும் ஒற்றை இன்புட் கேஸ் என அழைக்கப்படுகிறது இருப்பினும் உங்களிடம் பல அட்ரிபியூட்கள் இருக்கலாம் அவ்வாறு இருக்கும் போது அவுட்புட் பல அட்ரிபியூட்களின் பங்க்ஷன் ஆக இருக்கும் இதுவும் ஒரு பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளமாகும் அல்லது பல அட்ரிபியூட்களை கொண்ட பங்க்ஷனை உடைய பல அவுட்புட்கள் உங்களிடம் இருக்கலாம் எனவே இதுவும் சாத்தியமாகும் எனவே பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் என்பது என்னவென்றால் இந்த பன்க்ஷன்களை கண்டுபிடிக்கும் பணியாகும் நாம் ஒரு பங்க்ஷனை எழுதும்போதெல்லாம் இந்த பன்க்ஷன் பொதுவாக பராமீட்டரால் அளவுருவாக்கப்பட்டது எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு அவுட்புட்டை எடுத்துக் கொண்டால் இது f1 x1 x2 xn என்பவை அட்ரிபியூட் வேல்யூக்களாகும் மேலும் அங்கே அந்த பங்க்ஷனிற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பராமீட்டர்களின் தொகுப்பும் இருக்கும் எனவே அது p1 p2 ஆக இருக்கலாம் என்று சொல்லலாம் எனவே நான் ஒரு பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளத்தை பற்றி பேசும்போது நாம் தீர்க்க முயற்சிக்கும் பிராப்ளம் பின்வருவனவாகும் அவுட்புட்களின் பல மாதிரிகள் மற்றும் இந்த அவுட்புட் கிடைக்க காரணமான அட்ரிபியூட்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இதுவே நாம் பேசப் போகும் டேட்டா ஆகும் மேலும் என்னிடம் இந்த டேட்டா பெரிய அளவில் இருக்கும் போது நான் எவ்வாறு பன்க்ஷனல் பார்ம்மை கண்டுபிடிப்பது மற்றும் ஒரு பன்க்ஷனல் பார்ம்மை நான் தேர்வுசெய்தவுடன் பன்க்ஷனல் பார்மில் உள்ள பராமீட்டர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது எனவே ஒரு எளிய எடுத்துக்காட்டு என்னவென்றால் இது ஒரு லீனியர் பன்க்ஷனல் பார்மாக இருந்தால் நாம் அதை y a0x b0 என்று சொல்லலாம் இந்த கேஸில் பன்க்ஷனல் பார்ம் லீனியர் ஆக இருக்கும் மற்றும் பராமீட்டர்கள் a0 மற்றும் b0 ஆகியவை ஆகும் நீங்கள் இதை ஒரு குவாட்ரடிக் பன்க்ஷனல் பார்ம் ஆக நீங்கள் கருதினால் நீங்கள் அதை a0x2 a1x a2 என்று கூறலாம் எனவே இந்த கேஸில் பன்க்ஷனல் பார்ம் குவாட்ரடிக்காக இருக்கும் இப்போது 3 பராமீட்டர்கள் a0 a1 மற்றும் a2 உள்ளன எனவே இந்த பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் நீங்கள் செய்யும்போது பன்க்ஷன் மற்றும் பராமீட்டர்கள் இரண்டையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம்களில் லீனியர் கேஸாக இருந்தால் இந்தப் பாயிண்ட்கள் அதை சுற்றி கிளஸ்டர் ஆகுமாறு நீங்கள் ஒரு லயனையோ அல்லது ஹைப்பர் பிளேனையோ கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு லீனியர் ப்ராப்ளம் ஆகும் இதை இந்த பாடத்திட்டத்தில் லீனியர் ரெக்ரஷன் ஆக நாம் காணப்போகிறோம் இப்போது மேலே உள்ள படத்தைப் போன்ற நான்லீனியர் பதிப்பான அதே ப்ராப்ளத்தை இங்கே காட்டியுள்ளோம் இங்கே உங்களுக்கு ஒரு நான்லீனியர் சர்பேஸ் அல்லது இந்த பாயிண்டுகள் வழியாக செல்லும் ஒரு கர்வ் வேண்டும் மேலும் இந்த பாயிண்டுகள் அந்த கர்வை சுற்றி கிளஸ்டர் செய்யப்பட்டுள்ளது எனவே சுருக்கமாக டேட்டா சயின்ஸை பயன்படுத்தி ஒரு இன்ஜினியரிங் கண்ணோட்டத்தில் நாம் முக்கியமாக தீர்க்கும் இரண்டு வகையான ப்ராப்ளம்கள் மட்டுமே உள்ளன இவை கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்கள் மற்றும் பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளம்கள் என்றாகும் எனவே உண்மையில் நாம் தீர்ப்பதற்கு இரண்டு வகையான ப்ராப்ளம்கள் மட்டுமே இருந்தால் இந்த வகையான ப்ராப்ளம்களை தீர்ப்பதற்கு ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்று ஒருவர் கேட்கலாம் மேலும் யாராவது டேட்டா சயின்ஸில் வேலை செய்யும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் மற்றொரு டெக்னிக்கை விடவும் சிறப்பாக இருந்தால் ஒரு நுட்பத்தின் ஆதரிப்பவர் இது ஒரு சிறந்த டெக்னிக் என்று கூறுவார் மற்ற டெக்னிக்கை ஆதரிப்பவர் அதுவே ஒரு சிறந்த டெக்னிக் என்று கூறுவார் ஆகவே இந்த டெக்னிக் சிறந்தது என்ற இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெறும் ஆகவே நம்மிடம் ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்பதற்கு நான் சற்று மாறுபட்ட கருத்தை கூற போகிறேன் எந்த டெக்னிக் சிறந்தது என்ற கேள்வியை நீங்கள் ஒருவிதத்தில் தீர்க்க முடியும் இதைச் செய்ய ஒரு சிந்தனை எக்ஸ்பிரிமெண்ட் செய்வோம் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள அட்டவணையில் பல பொருள்கள் உள்ளன பின்னர் அட்டவணையில் எத்தனை ஆர்டிகிள் உள்ளன என்று நான் உங்களிடம் கேட்டால் ஒரு கேமரா இருக்கிறது ஒரு கோப்பை இருக்கிறது இரண்டு மொபைல் போன்கள் உள்ளன ஒரு கடிகாரம் உள்ளது ஒரு பேனா பாட்டில் மற்றும் பல உள்ளன என்று விரைவாக சொல்வீர்கள் எனவே அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியதைக் காணலாம் பின்னர் கணக்கிடலாம் பின்னர் இந்த அட்டவணையில் உள்ள பொருள்கள் அல்லது ஆர்டிகிள்கள் இவை இவை என்று சொல்லலாம் எனவே ஏதோவொரு வகையில் நாம் காண வேண்டிய அனைத்தையும் கணக்கிடலாம் எனவே இந்த பாயிண்டில் நீங்கள் உண்மையில் மேஜையில் உள்ளதெல்லாம் இதுதான் என்று கூறுவீர்கள் இதை மிகவும் எளிமையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் டேட்டா சயின்ஸ்சுக்கு ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்ற கேள்விக்கு பதிலளிக்க செல்லும்போது நாம் பயன்படுத்த விரும்பும் முக்கிய யோசனையை இது விளக்குகிறது எனவே நான் உங்களிடம் இப்போது இந்த கேள்வியை கேட்க போகிறேன் மேஜையில் உள்ள அனைத்தையும் கூறி விட்டீர்களா நாம் உண்மையில் பார்க்க முடியாத விஷயங்களைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் மேஜையில் மில்லியன் கணக்கான குழு நுண்ணுயிரிகள் இருக்கலாம் அவை நமக்கு கண்ணுக்குத் தெரியாது எனவே மேஜையில் உள்ள எல்லாவற்றையும் கணக்கிடுமாறு நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்களை நீங்கள் கணக்கிட முடியாது நீங்கள் பார்க்க முடிந்த பொருட்களை மட்டுமே நீங்கள் கணக்கிட முடியும் எனவே இதை எளிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் விளக்க முயற்சிக்கிறேன் இதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு வெவ்வேறு வகையான நுண்ணுயிரிகள் கூட மேஜையில் இருக்கக்கூடும் என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் அதைப் பார்க்க முடியாது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் மீண்டும் சிந்தனை பரிசோதனையைச் செய்ய வேண்டும் யாரோ சில கெமிக்கலை கொண்டு வந்ததாகக் வைத்து கொள்வோம் அதை நீங்கள் வெறுமனே தெளித்தால் இந்த நுண்ணுயிரிகளைப் பார்க்க ஆரம்பிக்கலாம் எனவே 4 நுண்ணுயிரிகள் மற்றும் 4 கெமிக்கல் உள்ளன என்று சொல்லலாம் இப்போது இங்கே அனுமானம் என்னவென்றால் இது போன்ற ஒரு கெமிக்கலை யாராவது கொண்டு வந்தால் அவர்கள் அதை சோதித்துப் பார்த்திருப்பார்கள் மேலும் அது அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிரிகளுக்கு இந்த கெமிக்கல் தியரிட்டிக்கலி வேலை செய்யும் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் காட்டியுள்ளனர் எனவே நாம் மீண்டும் சென்று இந்த நுண்ணுயிரிகளுக்கு இந்த கெமிக்கல் நல்லதா என்று கேள்வி எழுப்ப முடியாது ஏனெனில் அது நியாயமான முறையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த 4 நுண்ணுயிரிகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்போது மேஜையில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் ஒரு அனுமானம் செய்ய வேண்டும் ஆகவே நுண்ணுயிரிகள் ஒன்றுதான் மேஜையில் உள்ளது என்ற அனுமானத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் ஃப்ளோரசன்ட் கெமிக்கல் ஒன்றை எடுத்து தெளிக்கவும் இப்போது நீங்கள் ஃப்ளோரசன்ஸைக் கண்டால் நீங்கள் ஆம் என் அனுமானம் சரியானது இதுதான் மேசையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் என்ற முடிவுக்கு வருவீர்கள் இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் நினைத்த முடிவு நமக்கு கிடைக்கவில்லையென்றால் கெமிக்கல் மோசமானது என்ற முடிவு இல்லை ஏனெனில் இது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வேலை செய்வதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்த அனுமானம் சரியாக இல்லை என்று மட்டுமே நீங்கள் கருதுவீர்கள் எனவே நீங்கள் மேஜையில் உள்ள 2வது நுண்ணுயிரி பற்றிய அடுத்த அனுமானத்திற்குச் செல்ல வேண்டும் பின்னர் நீங்கள் ஃப்ளோரசன்ஸ் கெமிக்கல் 2 மற்றும் பலவற்றைப் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த பயிற்சியைச் செய்தவுடன் நீங்கள் 2 மற்றும் 4 வது கெமிக்கலை பயன்படுத்தும் போது அது 1 ஃப்ளோரஸ் செய்தது ஆனால் 3 ஃப்ளோரஸ் செய்யவில்லை என்று சொல்லலாம் பின்னர் அந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் திரும்பிச் சென்று மேஜையில் உள்ள பொருட்கள் கேமரா மற்றும் செல்போன் மற்றும் நுண்ணுயிரிகள் 2 மற்றும் 4 மற்றும் பல என்று சொல்லலாம் இந்த அஸம்ப்டின் வேலிடேஷன் சைக்கிள் அனுமான சரிபார்ப்பு சுழற்சியைப் பயன்படுத்தி நீங்கள் பார்க்க முடியாததை எவ்வாறு பார்க்க முடிந்தது என்பதை இப்போது கவனியுங்கள் எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதை நான் வரும் ஸ்லைடில் உள்ள டேட்டா சயின்ஸ் டெக்னிக்களுடன் இணைக்கப் போகிறேன் உதாரணமாக 2D உலகமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இரண்டு அட்ரிபியூட்களை மட்டுமே வைத்து செய்து விடலாம் இரண்டு அட்ரிபியூட்களை வைத்து அது ஒரு பைனரி கிளாசிசிபிகேஷன் ப்ராப்ளமா அல்லது ஒரு பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளமா என்பதை நான் காட்சிப்படுத்த முடியும் பின்னர் ப்ராப்ளத்தை கேரக்ட்ரைஸ் செய்யுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக இங்கே இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போல் தெரிகிறது இது இரண்டு வேறியபிள் கொண்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போல் தெரிகிறது இது ஒரு பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் ஒரு லயன் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்காது என்று நீங்கள் நன்றாக சொல்ல முடியும் எனவே நான் ஒரு நான்லீனியர் பன்க்ஷனை பயன்படுத்தலாம் எனவே உலகம் 2D ஆக இருந்தால் டேட்டா அனலிடிக்ஸ் இன்னும் முக்கியமானது ஏனென்றால் நான் வேறியபிலிட்டி மற்றும் அதையெல்லாம் விளக்க வேண்டும் எவ்வாறாயினும் எங்களிடம் இரண்டு வேறியபிள்கள் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட வேறியபிள்கள் இருப்பதைப் போல இது முக்கியமானதல்ல தற்போது நிலைமை என்னவென்றால் ஒருவர் தீர்க்க முயற்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் இந்த டேட்டா டெழுக் உள்ளது ஒருவர் உண்மையில் அளவிடக்கூடிய மற்றும் கண்காணிக்கக்கூடிய பல அட்ரிபியூட்கள் உள்ளன மேலும் இந்த அட்ரிபியூட்களில் எத்தனை உண்மையில் நாம் தீர்க்க முயற்சிக்கும் பிரச்சினைக்கு பங்களிக்கப் போகிறது அல்லது இந்த பண்புக்கூறுகளில் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் ஆகவே நாம் இரண்டு மற்றும் அதற்கு அதிகமான டைமென்ஷன் கொண்ட பிக் டேட்டா விற்கு செல்கிறோம் பின்னர் கேள்வி என்னவென்றால் டேட்டாவின் அமைப்பை நான் எவ்வாறு புரிந்துகொள்வது பல டைமென்ஷன்களில் என்றால் என்னால் 3D க்கு அப்பால் காண முடியாது Refer Slide Time 3128 எனவே இதை நான் எவ்வாறு செய்வது என்பது நாம் பதிலளிக்க முயற்சிக்கும் ஒரு கேள்வி எனவே பல டைமென்ஷன் கொண்ட டேட்டாவை ஆய்வு செய்ய மைக்கிரோஸ்கோபி போன்ற டேட்டா அனலிடிக்ஸ் கருவிகளை பயன்படுத்தலாம் நீங்கள் உண்மையில் பார்க்கவோ அல்லது காட்சிப்படுத்தவோ முடியாத 2D க்கும் மேற்பட்ட டைமென்ஷன்களில் உள்ள டேட்டா மற்றும் இதை நாங்கள் செய்யும் முறை பின்வருமாறு எனவே நம்மிடம் டேட்டா உள்ளது அதை நம்மால் பார்க்க அல்லது குறிக்க முடியாது ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் 1000 10000 அட்ரிபியூட்கள் உள்ளன எனவே நான் உங்களுக்குக் காட்டிய நுண்ணுயிரிகளின் உதாரணம் போலவே நீங்கள் செய்ய வேண்டும் டேட்டாவை பற்றி நீங்கள் சில அனுமானங்களைச் செய்ய வேண்டும் ஒரு விரிவான அனுமானங்களைக் கொண்டு வருவது கடினம் ஆனால் பொதுவாக செய்யப்படும் சில அனுமானங்களை விளக்குகிறேன் டேட்டா உண்மையில் ரேண்டம் ஆக இருக்கும் அல்லது டேட்டா ரேண்டம் செயல்முறையிலிருந்து உருவாக்கப்படுகிறது என்ற அனுமானத்தை நீங்கள் செய்யலாம் மேலும் இது காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற மற்றும் பல டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டுள்ளது என்ற அனுமானங்களை நீங்கள் செய்யலாம் அல்லது டேட்டா எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய அனுமானங்களை நீங்கள் செய்யலாம அதாவது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை தீர்க்க ஒரு லீனியர் கிளாசிபையரை பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் பிராப்ளம் அல்லது டேட்டா லீனியர்லி பிரிக்கக்கூடியது என்ற அடிப்படை அனுமானத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது இதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பல அனுமானங்கள் மற்றும் அனுமானங்களின் சேர்க்கைகள் உள்ளன எனவே நீங்கள் இந்த அனுமானங்களைச் செய்யும் மல்டி டைமன்சனல் டேட்டா உடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பின்வருமாறு அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் ஒரு டெக்னிக்கை தேர்வு செய்கிறீர்கள் இந்த அனுமானங்கள் செய்யப்பட்டுள்ள ப்ராப்ளத்தை தீர்க்க இந்த டெக்னிக் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் பிராப்ளம் லீனியர்லி கிளாசிக்பையபிள் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உண்மையிலேயே மிகவும் நன்றாக வேலை செய்யும் ஒரு டெக்னிக்கை தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் இது லீனியர்லி பிரிக்கக்கூடிய ப்ராப்ளம்களுக்கு தியரிட்டிக்கலி மிகச் சிறப்பாக செயல்படுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு குறிப்பிட்ட வகை உயிரினத்தை ஃப்ளோரசன்ட் செய்வதாகக் காட்டப்பட்டுள்ள கெமிக்கலை எடுப்பதற்கு சமமாகும் எனவே நீங்கள் டெக்னிக்கை தேர்வு செய்து பின்னர் அந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அதில் கிடைக்கும் விடை அர்த்தமுள்ளதாக இருந்தால் டேட்டா சயின்ஸ் பார்வையில் இருந்து கணித ரீதியாக அர்த்தமுள்ளதாக இருக்கும் பின்னர் நீங்கள் அனுமானங்களுக்கு இணக்கமாக டேட்டா ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் பயன்படுத்தும் முக்கிய சொற்களைப் பார்ப்பது முக்கியமானதாகும் இது ஒழுங்கமைக்க லைக்லி ஆக இருக்கும் மற்றும் அனுமானங்கள் மிகவும் முக்கியம் ஆகவே லைக்லி என்பதன் பொருள் நாம் சில மெட்ரிக் செய்ய வேண்டியிருக்கும் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு மெட்ரிக்கள் பயன்படுத்துவார்கள் வெவ்வேறு திருப்தி நிலைகளில் மெட்ரிக்கள் அவர்களிடம் இருப்பது சரியானதா அல்லது தவறானதா என்று நம்புவதற்கு உறுதியளிக்க வேண்டும் எனவே அங்கு தான் சப்ஜெக்ட்டிவிட்டி வருகிறது ஆனால் விடைகள் அர்த்தமுள்ளதாக இருந்தால் அனுமானங்களுக்கு இணக்கமாக டேட்டா ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் கூறலாம் விடைகள் அர்த்தமில்லை என்றால் பொதுவாக நாம் டெக்னிக்கை குறை கூறுவோம் உண்மையில் இது பிரச்சனை டெக்னிக்கால் வந்தது அல்ல பிரச்சனை நாம் செய்த அனுமானங்களாகும் ஏனெனில் இந்த டேட்டாவை பல டைமென்ஷன்களில் நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் அனுமானங்களை மாற்றியமைக்க வேண்டும் நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக இருந்தால் இந்த அனுமானங்கள் உண்மையாக இருக்கும்படி இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க ஒரு டெக்னிக்கை உருவாக்கலாம் இப்போது முன்பு நீங்கள் உண்மையில் சில அனுமானங்களைப் பயன்படுத்தினீர்கள் மற்றும் அந்த அனுமானங்கள் மீறப்பட்டிருப்பதைக் கண்டீர்கள் மேலும் இந்த அனுமானங்கள் இந்த பிராப்ளத்திற்கு செல்லுபடியாகும் என்றும் தெரியவில்லை அந்த முயற்சியில் நீங்கள் தோல்வியுற்றிருந்தாலும் நீங்கள் இன்னும் அதில் இருந்து இந்த அனுமானத்தை மாற்றியமைக்க உதவும் ஏதேனும் ஒன்றைப் பெற்றுள்ளீர்கள் எனவே இந்த அனுமான மாற்றியமைத்தல் செயல்முறையானது முன்பிருந்தே தோல்வியுற்ற முயற்சிகளிலிருந்து பெரும் கூடுதல் அறிவைக் கொண்டு செய்யப்படலாம் விடைகள் திருப்திகரமாக இருக்கும் வரை இந்த செயல்முறையைத் தொடரவும் கண்ணுக்குத் தெரியாததை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை இந்த செயல்பாட்டில் கவனிக்கவும் எனவே நீங்கள் டேட்டாவை n டைமென்ஷன்களில் காண முடியும் எடுத்துக்காட்டாக நூறு வேறியபிள்கள் இருந்தால் அவற்றை குறித்திருப்பதை நீங்கள் தெளிவாகக் காண முடியாது பின்னர் அவை லீனியர்லி பிரிக்கப்படுகின்றனவா இல்லையா என்பதைப் பார்க்கவும் ஆனால் நீங்கள் ஒரு லீனியர் கிளாசிஃபையரை பயன்படுத்தினால் அது மிகச் சிறப்பாக செயல்படும் ஒரு ஹைப்பர் பிளேன் இந்த டேட்டாவை இரண்டு குழுக்களாகப் பிரிக்கக்கூடிய வகையில் டேட்டா ஒழுங்கமைக்கப்படலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மேஜை கேஸில் நாம் செய்த சிந்தனை பரிசோதனை செய்ததை போன்று கண்ணுக்கு தெரியாததை நீங்கள் காணத் தொடங்கியுள்ளீர்கள் இப்போது லைக்லி மற்றும் அர்த்தமுள்ள என்ற இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது எனவே நாம் பெற்ற முடிவுகள் போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிக்க எவ்வாறு உறுதி செய்ய வேண்டும் இந்த டேட்டா அனலிடிக்ஸ் டெக்னிக்கள் பலவற்றில் டெஸ்ட் டேட்டாவைப் பயன்படுத்தி அவை செய்யப்படுகிறது எனவே நாம் இந்த பயிற்சியைச் செய்யும்போது டெஸ்ட் டேட்டா மிகவும் முக்கியமானது நாங்கள் வெவ்வேறு உத்திகளைக் கற்பிக்கும்போது இது எவ்வாறு முக்கியமானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இதை இன்னும் விரிவாக விளங்குவீர்கள் இப்போது இறுதியில் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது பின்வருவனவாகும் இப்போது ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்பதற்கான பதில் நம்மிடம் உள்ளது நீங்கள் செய்யக்கூடிய பல வகையான அனுமானங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு அனுமானத்திற்கும் நீங்கள் இந்த அனுமானங்களின் அடிப்படையில் வரக்கூடிய நன்றாக வேலை செய்யும் டெக்னிக்களைக் கொண்டு வரலாம் அந்த அனுமானங்கள் உண்மையாக இருந்தால் அல்லது டேட்டா அல்காரிதம் அனுமானம் செய்த வழியில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தால் அது ஒழுங்கமைக்கப்பட்ட டேட்டாவாகும் எனவே பல அனுமானங்கள் இருப்பதால் நீங்கள் அனுமானங்களின் பல சேர்க்கைகள் செய்யலாம் டெக்னிக்கில் பயன்படுத்தப்படும் அனுமானங்களின்படி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள டேட்டா ப்ராப்ளம்களைத் தீர்க்க குறிப்பாக பல டெக்னிக்கள் உள்ளன எனவே உங்களிடம் பல டெக்னிக்கள் இருப்பதற்கான காரணம் இதுதான் எனவே இந்த டெக்னிக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த டெக்னிக்களை ஒன்றைவிட மற்றொன்று சிறந்ததா என்று கண்மூடித்தனமாக ஒப்பிட்டுப் பார்ப்பது அவ்வளவு முக்கியமானதோ அல்லது சுவாரஸ்யமானதோ அல்ல ஆனால் ஒரு கற்றல் மற்றும் புரிந்துகொள்ளும் டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு டெக்னிக்கையும் அது தீர்க்கும் ப்ராப்ளத்தை பற்றிய அனுமானங்களின் அடிப்படையில் பார்ப்பது மிகவும் முக்கியமானது மேலும் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய அனுமானங்களையும் மற்றும் டெக்னிக்கையும் வரை படமாக மனதில் வைத்தவுடன் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை தீர்ப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு டெக்னிக் அல்லது பல டெக்னிக்களைப் பயன்படுத்த வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே இதை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் எனவே இந்த விரிவுரையில் டேட்டா சயின்ஸ் குறித்த முதல் அறிமுக விரிவுரையில் நாம் தீர்த்த பலவகை ப்ராப்ளம்களை பற்றிய கேள்விகளை இப்போது உரையாற்ற போகிறேன் சுருக்கமாக இந்த விரிவுரையிலிருந்து நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் ஒன்று டேட்டா சயின்ஸில் நீங்கள் தீர்க்கும் பெரும்பாலான ப்ராப்ளம்களை கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அல்லது பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளம்ஸ் என வகைப்படுத்தலாம் மற்றொன்று இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்களை தீர்ப்பதற்கு பல டெக்னிக்கள் உள்ளன மற்றும் ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்பதை அறிந்தோம் எனவே இந்த டெக்னிக்கள் பற்றி சற்று மாறுபட்ட கண்ணோட்டத்தை நான் உங்களுக்குக் கொடுத்தேன் அவை பல டைமென்ஷன்களில டேட்டாவை காணவோ காட்சிப்படுத்தவோ அல்லது வகைப்படுத்தவோ அல்லது விளக்கவோ அனுமதிக்கின்றன எனவே நீங்கள் பல டைமென்ஷன்களில டேட்டாவை பார்க்கத் தொடங்குகிறீர்கள் இல்லையெனில் இது சாத்தியமில்லை அடுத்த விரிவுரையில் நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த சில யோசனைகளை டேட்டா சயின்ஸ் பிராப்ளம்களை தீர்ப்பதற்கான ஒரு பிரேம்ஓர்க் கருத்தாக மாற்றுவதோடு பல ப்ராப்ளம்களில் பயன்படுத்தப்படும் டேட்டா சயின்ஸ் செயல்பாட்டைப் பயன்படுத்தி விளக்குகிறேன் இவை பல டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்களில் டேட்டா இம்புட்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்களை தீர்ப்பதற்கான ஒரு பிரேம்ஒர்க்கை நான் விவரிக்கிறேன் மேலும் அந்த பிரேம்ஒர்க் என்ன அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குவதற்கு இந்த டேட்டா கணக்கீட்டை ஒரு உதாரணமாகப் பயன்படுத்துவேன் அந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக பிரேம்ஒர்க் உள்ளம் அஸம்ப்டின் வேலிடேஷன் சைக்கிளை நீங்கள் விரும்பும் ப்ராப்ளமை தீர்க்க சிறந்த டெக்னிக்கை தேர்வுசெய்ய எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதையும் பார்ப்போம் எனவே டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்கலை தீர்ப்பதற்கான ஒரு பிரேம்ஒர்க்கை பயன்படுத்துவது குறித்த அடுத்த விரிவுரையில் உங்களை மீண்டும் காண்பேன்